நாம் ஐ டி கரக்பூரின் இயற்பியல் துறை இரண்டாம் ஆண்டு ஆய்வகத்தில் இருக்கிறோம் ஒரு ஒற்றை நிற ஒளியின் அலைநீளத்தை அளவிடுவதற்கான இந்த இரட்டை முப்பட்டகம் பரிசோதனையை இன்று நான் விளக்குகிறேன் இது இரட்டை முப்பட்டகம் பரிசோதனைக்கான அமைப்பாகும் இங்கே இது ஒளி மூலம் ஒளி மூலத்தின் முன்னால் ஊசித்துளை உள்ளது ஒரு துளை வழியாக ஒளி வருகிறது அந்த ஒளி ஒரு ஸ்லிட் மீது விழுகிறது உண்மையில் எங்கள் சோதனைக்கு ஸ்லிட் தான் ஒளி மூலமாகும் நாம் இதை ஒரு ஒளி மூலமாக எடுத்துக் கொள்வோம் இது இங்கே பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது இது ஆப்டிகல் பெஞ்சின் மீது உள்ளது இங்கே ஒரு மார்க்கர் உள்ளது ஸ்லிட் மூலத்தின் நிலையை நீங்கள் கவனிக்க முடியும் 55 மில்லிமீட்டர் 5 5 சென்டிமீட்டர் என்ற ரீடிங் கை என்னால் பார்க்க முடிகிறது நான் இதை குறித்துக் கொள்கிறேன் இப்போது இது இரட்டை முப்பட்டகம் இங்கே இது இந்த இரட்டை இந்த முப்பட்டகத்தின்விளிம்பு நான் உங்களுக்குக் காட்டியபடி இந்த முப்பட்டகத்தின்விளிம்பு உள்ளது இந்த விளிம்பை நீங்கள் இங்கே காணலாம் இது இவ்வாறு இருக்கிறது ஸ்லிட் மூலத்தின் முன் நாம் வைத்திருக்கும் இரட்டை முப்பட்டகம் இது இந்த இரட்டை முப்பட்டகத்தின் இடமாகும் இங்கிருந்து ஒருவர் கவனிக்க முடியும் இங்கே ரீடிங் கை என்னால் பார்க்க முடிகிறது இது ஒரு மில்லிமீட்டரில் சுமார் 100 லிருந்து சுமார் 103 வரை இருக்கலாம் 103 மில்லிமீட்டர் என்று என்னால் காண முடிகிறது அதனால் அதாவது இந்த இரட்டை முப்பட்டகம் மற்றும் ஸ்லிட் இடத்தை குறித்துக் கொள்ளவும் இந்த இரட்டை முப்பட்டகத்திற்கும் ஸ்லிட் க்கும் இடையிலான தூரம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது இந்த ஒளி ஒரு ஒரு மூலத்திலிருந்து இரட்டை முப்பட்டகத்தின் மீது விழுகிறது இப்போது இந்த இடத்தில் 2 விர்ச்சுவல் இமேஜ்இருக்கும் அதை நம்மால் பார்க்க முடியாது அதை என்னால் பார்க்க முடியாது அதை பிறகு உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒருவேளை நான் இந்த இரண்டு இடங்களையும் பொருத்தி வைத்துள்ளேன் என்றால் மேலும் இந்த 2 விர்ச்சுவல் இமேஜ்களும் தெரிகிறது இப்பொழுது ஒளியானது வருகிறது பின்னர் குறுக்கீட்டு விளைவு உண்டுபண்ணுகிறது உண்மையிலேயே நீங்கள் இவற்றை பார்க்கலாம் ஒளியானது இந்தப் பகுதியில் இருந்து வருகிறது இந்தப் பகுதிதான் ஒன்றுடன் ஒன்று மேற் பொருந்தும் பகுதி என்னால் இந்த பட்டைகளை பார்க்க முடிகிறது இவை குறுக்கீட்டு விளைவுவினால் ஏற்பட்டவையாகும் இதுதான் திரையாகும் நாம் ஒளி மூலத்தை வைத்திருக்கிறோம் உங்களுக்கு நான் இரட்டை முப்பட்டகத்தை காண்பித்திருக்கிறேன் இதுதான் கண் வில்லை இப்பொழுது இந்த கிராஸ் வயரில் இமேஜ் இன் பட்டை தெரிகிறது பிரைட் பட்டை கரும் பட்டை பிரைட் பட்டை கரும் பட்டை உங்களால் பார்க்க முடிகிறது இப்போது இங்கே ஒரு மைக்ரோமீட்டர் அளவுகோல் உள்ளது இது திருகு பாதை என்று நீங்கள் கூற வேண்டும் இங்கே நேரான அளவுகோல் மற்றும் வட்ட அளவுகோல் உள்ளது சோதனை இயற்பியல் I - ல் least count எண்ணிக்கையை எவ்வாறு கணக்கிடுவது எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இந்த மைக்ரோமீட்டரை சுழற்றுவதன் மூலம் கிராஸ்வயரின் நிலையை மாற்ற முடிந்தால் இப்பொழுது கிராஸ்வயரில் நான் குறுக்கீட்டு விளைவு பட்டையின் முதலாவது பட்டையை நிறுத்துகிறேன் இந்த முதலாவது ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் பிறகு 2 345 ஆறாவது ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் நான் கூறியபடி ஆறாவது பதினொன்றாவது பிறகு பதினாறாவது ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது பட்டையின் அகலத்தை எவ்வாறு கணக்கிடுவது இதை நான் உங்களிடம் சொன்னேன் இப்பொழுது இந்தப் பட்டையை கண் வில்லையின் மேல் வைத்தோம் என்றால் நாம் பட்டை அகலத்தை கணக்கிட முடியும் இங்கே இரட்டை முப்பட்டகம் ஆனது வைக்கப்பட்டுள்ளது நான் இந்த திரையை இங்கே வைக்க முடியும் ஆனால் பட்டையின் அகலத்தை என்னால் பார்க்க முடியாது ஏனென்றால் கண்ணால் பார்ப்பது கடினம் திரையில் பார்ப்பது கடினம் கண் வில்லை இமேஜை பெரிதுபடுத்துகிறது நாம் இங்கே பார்க்கும் இமேஜ் ஒரு பெரிதாக்கப்பட்ட இமேஜ் இப்பொழுது இந்த அமைப்பை நான் சற்று மாற்ற உள்ளேன் படிப்படியாக நான் உங்களுக்கு இதை காண்பிக்கிறேன் இந்த சோதனையை எவ்வாறு அமைப்பது என்று உங்களுக்கு நான் காண்பிக்கவுள்ளேன் நான் கேமராவை உபயோகப்படுத்த மாட்டேன் செய்யும் முறையை உங்களுக்கு காண்பிக்கவுள்ளேன் கிராஸ் வயர் உள்ளது இதை என்னால் முன்னும் பின்னும் நகர்த்த முடியும் இங்கே கருப்பாக தெரிவது கிராஸ் வயர் ஆனால் இதைப் பார்ப்பது சற்று சிரமமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது கிராஸ் வயர் நகர்கிறது இந்த மைக்ரோமீட்டரைப் பயன்படுத்தி நகர்த்த முடியும் மேலும் முந்தைய வகுப்பில் நான் குறிப்பிட்டபடி இந்த அமைப்பை மற்றொன்றுக்கு இடமிருந்து மாற்றலாம் இது ஒரு ஆப்டிகல் அமைப்பாகும் அதனால் இதை மாற்றியமைப்பதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் நான் உங்களுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் படிப்படியாக இதை எவ்வாறு செய்வது என்பதை காண்பிக்கிறேன் சோடியம் மூலத்தைப் பயன்படுத்துவது இங்கே தான் என்பதை நாம் காணலாம் இங்கே இந்த ஊசித்துளை உள்ளதுஇதை சுற்ற முடியும் நான் மற்ற இடங்களிலிருந்து வரும் ஒளியை நான் தடுக்க விரும்புகிறேன் அதனால் இந்த துவாரத்தின் வழியாக வரும் ஒலி மட்டும் இந்த ஸ்லிட்டின் மேல் விழுகிறது இந்த ஸ்லிட்டின் அகலத்தை நான் கூட்டவோ குறைக்கவோ முடியும் அதாவது ஸ்லிட்டின் அகலம் உங்கள் கண்ட்ரோலில் தான் உள்ளது இந்த ஸ்லிட்டின் அகலத்தை நாம் மிக சிறியதாக வைத்துக்கொள்ளவேண்டும் நான் இப்பொழுது இந்த ஸ்லிட்டை ஊசித்துளை அருகே வைத்துள்ளேன் நான் அதே இடத்தில் வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அதாவது இது 55 மில்லிமீட்டர் இடத்தில் வைத்திருந்தேன் இப்பொழுது ஒளி வருகிறது நான் அகலத்தை சரி செய்கிறேன் இப்பொழுது போதுமான அளவு ஒளி வருகிறது இப்பொழுது இதுதான் என்னுடைய ஸ்லிட் ஒளி மூலம் இப்பொழுது இந்த இரட்டை முற்பட்டகத்தை இங்கு வைக்கிறேன் இப்பொழுது முப்பட்டகம் ஒரு ஹோல்டரில் பொருத்தப்பட்டுள்ளது இப்பொழுது நான் ஹோல்டரை சுற்றுகிறேன் இதை சுற்றும் பொழுது முப்பட்டகம் சுற்றப் படுகிறது இங்கு x என்பது நீளவாக்கில் நகர்கிறது அது கொஞ்சம் இந்த முப்பட்டகத்தின் plane ஃபேஸ் க்கு நேராக உள்ளது நீங்கள் இதை ஒளி மூலத்திற்கு முன்பாக கூட வைத்துக்கொள்ளலாம் எங்கு வைத்துக்கொண்டாலும் நமக்கு அது ஒரு பிராப்ளம் இல்லை நான் இப்பொழுது இதை இங்கே வைக்கிறேன் இது இந்த இடத்தில் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்த பக்கத்தில் நான் குறியீட்டு உள்ளேன் இதனுடைய பொசிஷன்103 நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த 103 பொசிஷன் தான் என்று குறிப்பிட்டுள்ளேன் சொல்லியுள்ளேன் இப்பொழுதும் கூட நாம் அதை குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த பொசிஷன் இல் வைக்கும் பொழுது தான் நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் கிடைத்தது இப்பொழுது காண்வெக்ஸ் லென்சை வைத்து நாம் நிஜ இமேஜை பெறமுடியும் இதை நான் உங்களுக்கு திரையில் காட்ட முடியும் இமேஜை நீங்கள் பாருங்கள் நிஜ இமேஜ் சமமான இன்டன்சிட்டி ஆக உள்ளது நாம் இதை பெறுவதற்கு பொதுவாக இந்த திசையில் அல்லது வேறு திசையில் நகர்த்த வேண்டும் இப்பொழுது இந்த இரண்டு இமேஜ் - ம் ஏறத்தாள சமமான இன்டன்சிட்டி ஆக உள்ளது சற்று நீங்கள் அதை கூர்மையாக்கலாம் இது உண்மையான இமேஜ் நீங்கள் சரியாகப் பெறும் இரண்டு விர்ச்சுவல்இமேஜ் ஏனென்றால் இரண்டு மெய் மூலங்கள் உள்ளன இது ஒரு நிலைக்கு நீங்கள் குறிப்பிடும் லென்ஸின் இந்த நிலையில் இருந்து இந்த நிலையை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இது u ஆக இருக்கும் இது v ஆக இருக்கும் இப்போது திரையின் நிலையை கவனிக்க வேண்டும் இப்பொழுது சிரமம் என்னவென்றால் முதலிடத்தில் இமேஜ்பெரிதாக இருக்கும் பொழுது நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் இரண்டாவது இடத்தில் அது சிறியதாக இருக்கும் பொழுது நம்மால் பார்க்க முடிவதில்லை இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது நாம் ஏன் திரைக்கு பதிலாக கண் வில்லையை உபயோகப்படுத்துகிறோம் என்றால் கண் வில்லை ஆனது இமேஜை பெரிதாக்குகிறது எனவே கண் வில்லையை உபயோகப்படுத்தி நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் கண் வில்லையை வைக்கிறோம் இதன் வழியாக நாம் இப்பொழுது இமேஜை பார்க்கிறோம் இந்த இரண்டு இடங்களிலும் நாம் வைக்கலாம் கண் வில்லைகளின் வழியாக இமேஜை பார்க்கலாம் இமேஜ் கண் வில்லையின் மேல் பெறவேண்டும் ஆனால் இங்கு ஒரு பிராப்ளம் உள்ளது நான் அதற்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு இடம் திரைக்கு பக்கத்திலும் இருக்க வேண்டும் மேலும் அது 4f க்கு அதிகமாக இருக்க வேண்டும் இந்த இடத்தை பெறுவதற்கு நீங்கள் லென்ஸின் இரண்டாவது இடத்தை தீர்மானிக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் குறித்துக்கொள்ள வேண்டும் இதை எதற்காக செய்கிறோம் என்றால் d1 d2 வை அளவிடுவதற்கு இப்பொழுது இந்த முதலாவது இடம் பிறகு இந்த லென்ஸின்இரண்டாவது இடம் இவற்றை நீங்கள் குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு இடங்களையும் நீங்கள் குறித்துக்கொள்ள வேண்டும் லென்ஸின் பொசிஷனை குறித்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அங்குதான் கண் வில்லை உள்ளது அதாவது லென்ஸ் 1 மற்றும் 2 அதற்கு சற்று இடதுபுறமாக இடமாக திரையில் 2 இமேஜ் பார்க்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் பெரிதாக்கப்பட்ட இமேஜை பார்க்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது மைக்ரோ மீட்டரில் ரீடிங் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இடமிருந்து நகர்த்தி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இரண்டாவது ரீடிங் எடுத்துக்கொள்ளவேண்டும் நீங்கள் d 1 மற்றும் d 2 இன் மதிப்பைப் பெறுவீர்கள் காண்பிப்பது கடினம் மைக்ரோமீட்டர் மூலம் காண்பிப்பது கடினம் அதனால்தான் நான் உங்களுக்குக் இங்கிருந்து காண்பிக்கிறேன் மீண்டும் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் மீண்டும் திரையில் இருந்து காண்பிக்கிறேன் இது வெறும் நிலைப்பாடு என்று நான் நினைக்கிறேன் எப்படியும் அதை வைத்து s ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இது இரண்டாவது இடத்திற்கு இரண்டாவது இமேஜ் இது கண் வில்லை இன் குறிப்பிட்ட பொசிஷன் ஆகும் இந்த இடத்தில் திரையை வைக்கிறோம் முதலில் இந்த இடத்தில் வைத்து ரீடிங் எடுத்துக்கொள்கிறோம் இதை நான் உங்களுக்கு காண்பதற்காக செய்கிறேன் பிறகு இரண்டாவது இடத்தில் திரையை வைத்து ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு சோதனையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் எதற்காக என்றால் இமேஜ் ஆனது நன்றாக கிடைக்கும்வரை சோதனையை திரும்பத் திரும்ப செய்ய வேண்டும் அதனுடைய இன்டென்சிட்டி சமமாக இல்லை நாம் அதை சமமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது எதற்காக என்றால் திரை இரண்டாவது மூன்றாவது பொசிஷனில் இருக்கும்பொழுது d1 மற்றும் d2 கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது விர்ச்சுவல் இமேஜ் தூரங்களைS1 மற்றும் S2 அளக்க முடியும் இப்பொழுது இரட்டை முப்பட்டகம் மற்றும் ஸ்லிட் பொசிஷன் களை நாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அதாவது மாற்றக்கூடாது ஏனென்றால் 2 ஒத்திசைவான மூலங்களின் தூரங்களை நாம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம் இப்பொழுது நான் இந்த லென்ஸை எடுத்து விடுகிறேன் இப்பொழுது குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் நமக்கு தெரிகிறது இப்பொழுது குறுக்கீட்டு விளைவு பட்டைகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது இப்பொழுது இந்த பட்டைகளில் அகலம் மிகவும் சிறியதாக இருக்கிறது அதாவது மிகவும் சிறியதாக இருக்கிறது எந்த அளவு சிறியதாக இருக்கிறது என்றால் மூலத்தின் தூரத்தை விடசிறியதாக இருக்கிறது அதாவது 2 விர்ச்சுவல் மூலங்களின் தூரத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது நான் திரையில் இதை அளவிட முடியாது எனவே நான் மைக்ரோ மீட்டரை உபயோகப்படுத்த வேண்டியுள்ளது ஏனென்றால் இதில் எனக்கு பெரிதாக்கப்பட்ட பட்டைகள் தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு கேமராவில் பட்டைகள் எவ்வாறு உண்டாகிறது என்பதை காண்பித்திருக்கிறேன் இது ஸ்கிரூ கேஜ் இதில் லீனியர் அளவுகோல் உள்ளது இதை நான் சுற்றும் பொழுது கிராஸ் வயறும் நகர்கிறது நான் இப்பொழுது மைக்ரோ மீட்டரில் ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் நான் இப்பொழுது இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்று ஒவ்வொரு தடவையும் ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் பிறகு ஆறாவது பிறகு பதினொன்றாவது ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் இது நீங்கள் எத்தனை பட்டைகள் பெறுகிறீர்கள் என்பதை பொருத்தது நான் மிகவும் குறைவான பட்டை களையே காண்கிறேன் அதிகம் தெரியவில்லை 12345 ரீடிங் எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுது 1 முதல் 6 வரை 2 முதல் 7 வரை3 முதல்8 வரை இருக்கும் வித்தியாசத்தை குறித்துக்கொள்ள வேண்டும் பட்டை அகலமானது D d மற்றும் அலை நீளத்தை பொருத்தது இங்கு மூலங்களுக்கு இடையேயான இடையேயான தூரம் d மாறாதது இப்பொழுது நீங்கள் பட்டை அகலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும் அதாவது கேப்பிட்டல் D ஐ மாற்றினால் நீங்கள் இதை செய்யலாம் இதற்கு மூலத்தின் பொசிஷன் மாறாதது நீங்கள் திரையின் பொசிஷனை மாற்றிக்கொள்ளலாம் அதிகமான D தூரத்திற்கு பட்டை அகலம் அதிகமாக கிடைக்கும் குறைவான D தூரத்திற்கு பட்டை அகலம் சிறிதாக கிடைக்கும் நீங்கள் ஸ்மால் d யை சிறிய தாக்கினால் பட்டை அகலம் அதிகமாக கிடைக்கும் மைக்ரோ மீட்டரில் பார்வையில் பட்டை அகலம் முழுமையாக ஏன்தெரியவேண்டும் என்பதை ஒருவர் நினைக்க வேண்டும் பட்டை அகலம் அதிகமாக இருந்தால் நமக்கு இது குறைவான எண்ணிக்கையில் தான்நமக்கு பட்டைகள்தெரியும் ஆனால் அளவு மிக துல்லியமாக நமக்கு கிடைக்கும் எனவே நாம் இந்த மாதிரியான குறைந்த அளவிலான பட்டைகளை தெரிவு செய்ய வேண்டும் பட்டை அகலம் மீடியம் ரேன்ஞ்சில் இருந்தால் நமக்கு குறைவான எண்ணிக்கையில் பட்டைகள் மைக்ரோ மீட்டர் இன் பார்வையில் கிடைக்கும் பிறகு நிறைய எண்ணிக்கையில் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள படி D1D2 D3 என்ற பொசிஷனில்ரீடிங் எடுக்க வேண்டும் இவ்வாறாக 3 இடங்களில் மைக்ரோ மீட்டரில் ரீடிங் எடுத்துக்கொள்ளவேண்டும் நீங்கள் இந்தப் பட்டையை இடது பக்கமாக முதலாவதாக வைத்து ரீடிங் எடுத்துக்கொள்ளலாம் இது உங்கள் குறிப்புக்காக மட்டுமே அதைத் தவிர வேறொன்றும் இல்லை பிறகு 2 3 4 5 என்று எடுத்துக்கொள்ளலாம் அனைத்தும் சமமான தூரம் களிலேயே உள்ளது எனவே எது முதலாவதாக எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் எந்த பிரச்சினையும் இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட நிலையில் நீங்கள் அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு இடதுபுறமாக நகர்த்தி மைக்ரோ மீட்டரில் ரீடிங் எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு பழைய நிலைக்கே சென்று பிறகு மீண்டும் இடது புறமாக நகர்த்தி மைக்ரோ மீட்டரில் ரீடிங் எடுத்துக்கொள்ளுங்கள் இவற்றிற்கு ஆவரேஜ் எடுத்தாள் அதுதான் உங்கள் பைனல் ரீடிங் இரண்டாவது இடத்திற்கு உங்களுடைய பட்டை அகலம் மாறும் அதாவது D2 பொசிஷனுக்கு ரீடிங் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை இப்பொழுது D3 பொசிஷனுக்கு திருப்பி செய்யுங்கள் நாம் ஏற்கனவே கூறியபடி இவற்றிலிருந்து நீங்கள் அலை நீளத்தை கணக்கிடலாம் இங்கே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே நீங்கள் காண்பதை நிரூபிக்க விரும்புகிறேன் இந்த d மூல தூரத்தை நான் சொன்னது போல நாம் ஏன் மாற்றாமல்வைத்திருக்க வேண்டும் ஏன்என்றால் ஸ்லிட் முப்பட்டகம் இடையிலான தூரத்தை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது ஒருமுறை சிறிய d ஐ சரிசெய்து அளவு எடுத்தோம் என்றால் பிறகு அதை மாற்றாமல் அப்படியே வைத்து அளவெடுக்க வேண்டும் ஸ்லிட் முப்பட்டகம் இடையிலான தூரம் அதிகரித்தால் விர்ச்சுவல் இமேஜ் இன் இடையேயான தூரம் அதிகமாகும் இதை நான் இங்கே வரைந்து காட்டியுள்ள படத்தில் உள்ள சிவப்பு நிறத்தை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த தூரம் சிறியதாக இருந்தால் இந்த d மூல தூரம் சிறியதாக இருக்கும் இந்த நிகழ்வுகளை நாம் திரையில் காண முடியுமா இல்லையா என்பதை நான் நிரூபிக்கிறேன் இந்த திரையை நான்இந்த இடத்தில் வைக்கிறேன் லென்சை முதல் இடத்தில் வைக்கிறேன் இப்பொழுது இந்த தூரத்தை அதிகமாக்கினான் அதாவது நான் இந்த ஸ்லிட் இருக்கும் இந்த தூரத்தை இந்த விர்ச்சுவல் இமேஜ் தூரம் அதிகமாகும் இப்பொழுது இரட்டைப் பட்டத்தின் தூரத்தை அதிகமாக்கினான் இப்பொழுதும் செபரேஷன் அதிகமாகிறது இதை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் நான் ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது எதற்கென்றால் அப்பொழுதுதான் மிகவும் தெளிவான இமேஜ் நமக்கு கிடைக்கும் அதாவது ஸ்லிட் முப்பட்டகம் இடையிலான தூரத்தை அதிகரித்தால் S1 மற்றும் S2 இடையேயான தூரம் அதிகரிக்கிறது விர்ச்சுவல் இமேஜ் தூரத்தை அதிகரித்தால் திரையில் தெரியும் இமேஜின் இடைவெளியும் அதிகமாகிறது இது எதை சார்ந்து இருக்கிறது என்றால் எவ்வாறு ஒத்திசைவான ஒளி மூலங்கள் உண்டாக்கப்படுகிறது என்பதை பொறுத்திருக்கிறது அதாவது ஒளி மூலத்திற்கும் முப்பட்டகத்தின் இடையேயான தூரத்தை சார்ந்திருக்கிறது அதாவது நீங்கள் ஒளி மூலத்திற்கான சரியான தூரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது விர்ச்சுவல் ஒளி மூலத்திற்கு இடையேயான தூரம் ஏனென்றால் பட்டை அகலமானது d சார்ந்திருக்கிறது D ஸ்மால் டி என் அளவு சிறியதாக இருந்தால் பட்டை அகலமானது அதிகமாக இருக்கும் இப்பொழுது நமக்கு நிறைய பட்டைகள் தெரியாமல் இருக்கும் ஆனால் அதை நாம் சரியான அளவு இருக்கும்படி தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் பட்டை அகலமானது d மற்றும்D அளவுகளை சார்ந்துள்ளது இந்த வகை சோதனையானது மிகவும் எளிமையான உபயோகமான சோதனையாகும் இதன் மூலம் ஒரு ஒளியின் அலை நீளத்தை கண்டுபிடிக்க முடியும் இந்த சோதனையில் நாம் ஒற்றை வண்ணமான சோடியம் விளக்கை உபயோகப்படுத்துகிறோம் இந்த ஒற்றை வண்ணத்தில் 2 கோடுகள் அதாவது D1 மற்றும் D2 நமக்கு தெரிகிறது இவை மிகவும் அருகில் உள்ளன ஆவரேஜ் அலை நீளமானது 5893Armstrong இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் அடுத்த சோதனையை காணலாம் நன்றி